இந்த விரைவு உற்பத்தி வகுப்பின் அடுத்த விரிவுரையில் பீம் டெபாசிஷன் செய்முறையை பற்றி நாம் பார்க்கலாம் பெயரில் உள்ளது போல இதில் ஒரு கற்றை உள்ளது அந்தக் கற்றை ஒளியாக இருக்கலாம் அந்தக் கற்றையின் ஆற்றலை வெப்ப ஆற்றலாக மாற்றலாம் அல்லது எலக்ட்ரானை ஒரு கற்றையாக உபயோகிக்கலாம் அல்லது பிளாஸ்மா எனப்படும் மின்மத்தை கற்றையாக உபயோகிக்கலாம் ஒளி எலக்ட்ரான் பிளாஸ்மா போன்ற எந்த ஒரு மூலத்தையும் கற்றையாக உபயோகிக்கலாம் இந்த ஆற்றல் மூலங்களை ஒரு பீம் எனப்படும் கற்றையாக குவிய விட்டு உபயோகப்படுத்துகிறோம் இந்த கற்றை நமக்கு தேவையான பரப்பின் மீது டெபாசிஷன் எனப்படும் படிய வைக்கும் முறையில் உபயோகப்படுகிறது அதைக்கொண்டு ஒரு முன்மாதிரியையோ ஒரு ராபிட்மேனுஃபாக்சரிங் செய்த பகுதியையோ பெற நாம் முயற்சி செய்கிறோம் அந்த கற்றை ஒளியாக இருக்கலாம் ஒளி என்று சொல்வதற்கு பதில் போட்டான் என்று நாம் சொல்லலாம் போட்டான் ஒரு மூலமாக இருக்கலாம் அல்லது எலக்ட்ரான் மூலமாக இருக்கலாம் அல்லது பிளாஸ்மா மூலமாக இருக்கலாம் அயான் எனப்படும் மின்னணு மூலப்பொருட்கள் மூலமாக கூட இருக்கலாம் ஆகவே நீங்கள் இது போன்ற எந்த ஒரு ஆற்றல் மூலத்தையும் உபயோகிக்கலாம் அந்த ஆற்றல் மூலம் ஒரு பொருளை அடிக்கும்போது செயலாற்ற முயலுகிறது அப்படி செயலாற்றும் போது அது வெப்பத்தை உருவாக்குகிறது ஊடு கடத்தாமல் வெப்பத்தை உருவாக்குமாறு பொருட்களை நாம் தெரிவு செய்கிறோம் இவ்வாறு உருவாக்கப்பட்ட வெப்பமானது சின்டரிங் என்ற செயலை செய்வதற்கோ அல்லது உருக்குவதற்கோ பயன்படுத்தப்பட்டு நமக்கு தேவையான வெளியீடு பெறப்படுகிறது இதைப் பற்றியே சுருக்கமாக இந்தப் விரிவுரையில் காணப்போகிறோம் இந்த விரிவுரையில் பீம் டெப்பாசீஷன் பிராசஸ் எனப்படும் கற்றை பதிவிடும் முறையின் முன்னுரையையும் அதற்கு மூலப்பொருள் வழங்கும் முறை பற்றியும் வயர் எவ்வாறு அனுப்புவது என்றும் பீம் டெப்பாசீஷன் முறையின் விதங்கள் பற்றியும் பிராசஸ்பாராமீட்டர் எனப்படும் செய்முறை அளவுருக்கள் பற்றியும் காணலாம் இறுதியாக பீம் டெப்பாசீஷனின்நன்மை தீமைகளையும் காணலாம் வயர் அல்லது பொடி மூலப்பொருட்களைக் கொண்டு அவற்றை உருக்கி அதைக்கொண்டு பீம் டெப்பாசீஷன் முறையின் மூலமாக ஒரு பொருளை நாம் உருவாக்கலாம் ஒரு வயர் அல்லது பொடியிலிருந்து பொருளை உருவாக்கலாம் மேலோட்டமாக சொல்லபோனால் ஒரு சின்ன வயர் போன்று கம்பி நீங்கள் வைத்திருப்பீர்கள் என்றால் அந்த வயரை நீங்கள் சூடாக்கும்போது அதிலிருக்கும் மூலப்பொருட்கள் உருகி பொடியைப் போன்ற சிறுசிறு துளிகளாக மாறும் நீங்கள் பார்க்கும் துளிகள் ஒரு பொடியை போன்றது அதாவது ஒரு வயரில் இருக்கும் பொருட்கள் பொடியாக மாறிவிட்டது எனலாம் அதற்கு பதிலாக நீங்கள் மூலப்பொருளை பொடியாக எடுத்தாலும் சரிதான் அந்த பொடி உலோகப் பொடியாகவோ செராமிக் பொடியாகவோ இருக்கலாம் அந்த பொடி ஏன் பாலிமர் ஆக கூட இருக்கலாம் இந்தவகை உருவாக்கத்தை கொண்டு பாலிமர் செராமிக் மற்றும் உலோக வகை காம்போசிட் எனப்படும் கலந்துரு பொருட்களை செய்யலாம் ஆனாலும் இந்த முறை மெட்டல் மேட்ரிக்ஸ் காம்போசிட் எனப்படும் உலோகக்கூழ் கலந்துரு பொருட்களை உருவாக்க பெரிதும் பயன்படுகிறது இந்த காம்போசிட் எனப்படும் கலந்துரு பொருளில் உலோகம் மேட்ரிக்ஸ் எனப்படும் கூழ் பொருளாக பயன்படுகின்றது ரெய்ன்பர்ஸ்மெண்ட் எனப்படும் வலுப்படுத்தும் பொருளும் பொடி நிலையிலேயே உள்ளது எனவே இந்த தொழில்நுட்பம் அடிக்கடி உலோகப் படிவு தொழில்நுட்பம் அதாவது மெட்டல் டெப்பாசீஷன் டெக்னாலஜி என்று அழைக்கப்படுகிறது ஆனாலும் வாசகர்கள் உலோகத்தை மட்டும் பதிவு செய்யலாம் என தவறாக புரிந்து கொள்ளுதல்லிருந்து நிறுத்தும் விதமாக இவற்றை நாம் பீம் டெப்பாசீஷன்பிராசஸ் என்று அழைக்கலாம் பீம் டெப்பாசீஷன் முறையில் ஏதேனும் ஒரு வகை ஆற்றலை ஒரு குறுகிய இடத்தில் குவிய விட்டு ஒரு கற்றையாக உருவாக்கி அதன்மூலம் மூலப்பொருளை வெப்பமாக்கி ஒரு இடத்தில்பதிய விடுகிறோம் என்று முன்னுரையில் பார்த்தோம் இந்த முறையில் முன்னதாக இயந்திர மேசையில் இடப்பட்ட பொருள் உருக்கப்படுவதில்லை மாறாக உருக்கப்பட்ட மூலப்பொருள் முந்திய அடுக்கின் மேல் பதிவு செய்யப்படுகிறது லேசர் எலக்ட்ரான் அல்லது பிளாஸ்மா போன்ற குவிக்கப்பட்ட வெப்ப மூலங்களைக் கொண்டு மூலப்பொருள் உருக்கப்படுகிறது வயர் இங்கு மூலப்பொருளாக பயன்படுகிறது இவ்வாறு உருவாக்கப்பட்ட முப்பரிமாண பொருள் எக்ஸ்ட்ருஷன் பிராசஸை போன்று உருவாக்கப்படுகிறது இவ்வாறு பீம் டெலிவரி ஹெட் கடந்து செல்லும் ஒவ்வொரு முறையும் திடப்படுத்தப்பட்ட பொருள் ஒவ்வொரு அடுக்காக பதிக்கப்பட்டு உருவாக்கம் செய்யப்படுகிறது ஒரு சவாலான முப்பரிமாண வடிவத்தை உருவாக்க ஒன்று சப்போர்ட் மெட்டீரியல் எனப்படும் நிலைப்படுத்தி பொருள் வேண்டும் அல்லது மல்டி அக்சிஸ் டெப்பாசீஷன் ஹெட் எனப்படும் பல அச்சு பதிவிடும் தலை வேண்டும் தொங்கிக் கொண்டிருக்கும் அமைப்புக்கள் இருக்குமென்றால் சப்போர்ட் மெட்டீரியல் மிக அவசியமாக இருக்கும் அடுத்த ஸ்லைடில் பொடி மூலப்பொருளை கொண்டு இயங்கும் பீம் டெலிவரி முறையின் ஸ்கீமாட்டிக் அதாவது திட்ட வகுப்பை பார்க்கலாம் வணிகரீதியான பெருவாரியான பீம் டெலிவரி முறைகள் குவிக்கப்பட்ட லேசர் கற்றையை கொண்டு பொடியை முழுமையாக உருக்கும் திறன் கொண்டவை ஆய்வில் இருக்கும் மற்ற பீம் டெபாசிட் முறைகள் லேசர் ஒளிக்கற்றைக்கு பதிலாக எலக்ட்ரான் கற்றையையோ அல்லது பிளாஸ்மா கற்றையையோ ஆற்றல் மூலமாக உபயோகிக்கின்றன பொடிக்கு பதிலாக மெல்லிய கம்பியை கட்டு பொருளாக உபயோகப்படுத்துவதும் ஆய்வில் உள்ளது எலக்ட்ரானை கற்றையாக உபயோகிப்பதன் நன்மை என்ன என்று பார்ப்பீர்களானால் எலக்ட்ரான் கற்றையை அதிகப்படியாக குவிக்க இயலும் ஆனால் இதனுடைய குறை என்னவெனில் எலக்ட்ரான் செயலாற்ற வேக்கும் எனப்படும் வெற்றிடம் தேவை இன்றைய சூழ்நிலையில் மிகக்குறைந்த அழுத்த அமைப்புகள் மற்றும் வெற்றிட அமைப்புகள் மேம்படுத்தப்பட்டு இருக்கின்றன எனவே எலக்ட்ரான் பீம் முறைகள் லேசர் பீம் முறைகளோடு போட்டியிடும் அளவில் உள்ளன இதை பார்த்தீர்களானால் இது பொடியை உட்செலுத்தும் நாசில் இதன் மூலமாக நாம் பவுடரை அதாவது பொடியை உள்ளே அனுப்ப வேண்டும் அதன்பின்பதாக அங்கே ஒரு லென்ஸ் வருகிறது நீங்கள் எந்த பொடியை வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளலாம் அது பாலிமராகவோ அல்லது உலோகமாகவோ அல்லது செராமிக்காகவோ இருக்கலாம் செராமிக்கை எடுத்தீர்கள் என்றால் அதற்கு அதிக சக்தி தேவை இங்கே நாம் என்ன செய்கிறோம் என்றால் இந்த செராமிக் மற்றும் உலோகக் கலவையை கற்றையைக் கொண்டு சூடாக்கும் பொழுது உலோகம் மட்டும் உருகும் செராமிக் உருகாது எனவே செராமிக் இந்த உலோக திரவத்துக்குள் சென்று காம்போசிட் எனப்படும் கூட்டுப் பொருளை உருவாக்குகிறது இங்கே நீங்கள் இதை தெளிவாக காணலாம் பல நாசில்கள் பொடியை உட்செலுத்துவதை நீங்கள் பார்க்கலாம் அதன் பின்னர் நடுவில் காணப்படும் லேசரானது ஆற்றலைக் கொடுத்து பொடியை உருக்குகிறது இந்த கட்டமைப்பில் x மற்றும் y அச்சில் கற்றையை நகர்த்த உபயோகிக்கப்படும் கேல்வோ ஸ்டேஜ் எனப்படும் எனப்படும் அமைப்பானது காண்பிக்கப்படவில்லை இங்கே பார்த்தீர்களானால் இவை டிராக் விட்த் எனப்படும் இந்த ட்ராக் விட்த்தின் ஒரியண்டேஷன் அதாவது நோக்குநிலை மாறிக் கொண்டிருப்பதை நாம் காணலாம் இங்கே 0 டிகிரியில் ஒரியண்டேஷன் இருப்பதை பார்க்கலாம் அடுத்ததாக 90 டிகிரியில் இருப்பதை பார்க்கலாம் ஏன் 45 டிகிரியில் கூட இருக்கலாம் என்னவாக இருந்தாலும் நாம் தயாரிக்கும் பொருளை நம்மால் கட்டமைப்பு செய்ய முடியும் இந்த முறையில் உலோகத்தால் பொருள் செய்யப்படுவதால் அதனை நேரடியாக நிகழ்நேர பயன்பாட்டுக்கு உபயோகிக்கலாம் இது விரைவு உற்பத்தி முறையின் நல்ல எடுத்துக்காட்டாக விளங்குகிறது பலவகைகளில் பீம் டெபாசிட் முறைகளை லேசர் கிளாடிங் மற்றும் பிளாஸ்மா வெல்டிங் இயந்திரங்களை போன்று உபயோகிக்கலாம் ஆயினும் இந்த விரிவுரையில் பீம் டெப்பாசீஷன் இயந்திரங்களை CAD கோப்புகளில் இருந்து நேரடியாக முப்பரிமாண வடிவங்களை உருவாக்கும் இயந்திரம் என்ற கோணத்திலேயே பார்ப்பது நல்லது என்று நினைக்கிறேன் ஏனெனில் வெல்டிங் மற்றும் கிளாடிங் இயந்திரங்கள் பழுது நீக்கவோ அல்லது ஒரு இணைப்பை உண்டாக்குவோ அல்லது சிறு அளவு படிவு செய்யவோ உபயோகிக்கப்படுகின்றன முப்பரிமான தரவிலிருந்து ஒரு தயாரிப்பை உருவாக்க உபயோகப் படுவதில்லை மிக அதிகமான நிறுவனங்கள் லேசரையும் பொடியையும் கொண்டு பொருட்களை தயாரிக்கும் இயந்திரங்களை செய்கின்றன அவையாவன லென்ஸ் டைரக்ட் லைட் ஃபேபிரிகேஷன் டைரக்ட் மெட்டல் டெபாசிஷன் 3 D கிளாடிங் லேசர் ஜெனரேஷன் லேசர் பேஸ்ட் மெட்டல் டெபாசிஷன் லேசர் ஃப்ரீ ஃபார்ம் ஃபேபிரிகேஷன் லேசர் டைரக்ட் கேஸ்டிங்க் லேசர் கன்சொழிடேஷன் என பலவிதங்களிலும் அழைக்கப்படுகின்றன தற்சமயத்தில் பீம் டெலிவரி அமைப்பின் கீழ் இதுபோன்ற பெயர்களில் சந்தையில் இயந்திரங்கள் கிடைக்கின்றன பீம் டெப்பாசீஷனின் பொதுவான வழக்கம் இந்த அனைத்து இயந்திரங்களும் ஒன்றாக இருந்தால்கூட லேசரின் சக்தி லேசரின் புள்ளி அளவு பொடியை உள்ளிழுத்தல் மந்தவாயு உள்அனுப்புதல் ஃபீட்பேக் கண்ட்ரோல் அதாவது பின்னூட்ட கட்டுப்பாடு நகர்வு கட்டுப்பாடு போன்றவற்றை செயல்படுத்தும் முறையில் இவற்றுக்கிடையே வேறுபாடுகள் உள்ளன நகர்வு கட்டுப்பாடு ஒரு பெல்டன் உதவியாலோ அல்லது லீட் ஸ்குருவின் உதவியாலோ செய்யப்படுகிறது இந்த முறையில் உலோகத்தை உருக்கி பதியவிட்டு திடப்படுத்த படுவதால் பொருளின் அடர்த்தி அதிகமாகவும் துளைகள் குறைவாகவும் இருக்கும் ஏனெனில் நாம் பொடியை உருக்கி அதனை ஒரு உருகிய குளமாக்கி பொருளை உருவாக்குகிறோம் அந்த உருகிய குளம் ஒரே இடத்தில் நிலையாக இருப்பதில்லை லேசர் நகரும்போது அத்துடன் சேர்ந்து அந்த உருகிய குளமும் நகர்ந்துகொண்டே இருக்கும் எனவே அங்கு இருக்கும் பொடி அனைத்தும் உருகி பின்னர் திண்மம் ஆக மாறுவதால் இவ்வாறு அதிக அடர்த்தி பெற்றுள்ளன மிகவும் பொதுவான வகை பீம் படிவு முறை உலோகத்திற்கு உகந்ததாக இருக்கும் ஒரு லேசர் பேஸ்ட் மெட்டல் டெபாசிட் செயல்முறையை முன்னுதாரண செயல்முறை என்று குறிப்பிடலாம் இந்த முறையில் ஒரு அடித்தளத்தின் மீது பதிவு செய்ய டெபாசிஷன் ஹெட் எனப்படும் கருவி உபயோகப்படுகிறது லேசர் டெபாசிஷன் முறையைப் போன்று அடித்தளத்தின் மேல் வரிசையாக வேறு பொருட்களை படிய விடுவதன் மூலம் பங்க்ஷனலி கிரேடட் மெட்டீரியல்ஸ் என்னும் விதமான பொருட்களை தயாரிக்கலாம் இந்த முறையைக் கொண்டு அடித்தளத்தின் மேல் பல பொருட்களை பதிவிடலாம் LBMD அதாவது லேசர் பேஸ்ட் மெட்டீரியல் டெபாசிஷன் முறையில் டெபாசிஷன் ஹெட்டை கொண்டு மூலப்பொருளை அடித்தளத்தின் மேல் பதிய விடலாம் இந்த டெபாசிஷன் ஹெட்டானது லேசர் ஒளியியல் கருவிகள் பவுடர் நாசில் மத்தவாயு டியூப் மற்றும் சில இடங்களில் உணரிகளையும் ஒருங்கிணைந்த சங்கமமாகும் லேசர் ஆப்டிக்ஸ் எனப்படும் இந்த லேசர் ஒளியியல் கருவிகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவை ஏனெனில் இவை சாதாரண ஒளியியல் கருவிகளை போன்று எளிமையானதாக இருக்காது இந்த ஒளியியல் கருவிகளில் இருக்கும் பொருட்களின் மேல் ஒரு மெல்லிய பூச்சு பூசப்பட்டிருக்கும் இந்தப் பூச்சு லேசரின் சக்தியை தாங்கிக் கொள்ளும் அளவு திறன் வாய்ந்ததாக இருக்க வேண்டும் லேசர் ஒளி இந்தக் கருவிகளின் வழியே ஊடுருவிச்சென்று நமது மூலப்பொருளின் அடித்தளத்தை வெப்பமாக முயலுகிறது பவுடர் நாசிலையும் உருவாக்குவது ஒரு சிக்கலான காரியமே ஏனெனில் தேவையான இடத்தில் தேவையான அழுத்தத்தில் பவுடரை சரியாக உள்அனுப்புவது ஒரு மிகச் சவாலான காரியமாகும் நீங்கள் பவுடரை செலுத்தும்போது அடிக்கடி பொருட்கள் ஒன்றாக திரண்டு கொள்ளும் பிரச்சனை உள்ளது இவ்வாறு திரண்டுகொள்ளும் பொருள் நாசிலின் வாயை அடைத்துக்கொள்ளும் பின்னர் இது குறைகளுக்கு வழிவகுக்கும் இந்த பிரச்சனையை சரி செய்ய எப்பொழுதும் மந்த வாயுவை ஒரு டியூப்பின் மூலமாக செலுத்துகிறோம் இவ்வாறு அமைப்பதால் இரண்டு செயல்களை நம்மால் செய்ய முடிகிறது ஒன்று இவ்வாறு செலுத்துவதால் நாசிலின் உள்ளே அழுத்தம் அதிகரிக்கிறது மற்றொன்று இது ஒரு மேல் உறை போன்று செயல்பட்டு ஆக்சிஜன் ஏற்றத்தை தடுக்கிறது சில இடங்களில் இந்த அமைப்பு ஒரு உணரியாகவும் பயன்படுத்தப்படுகிறது இந்த சப்ஸ்டிரேட் எனப்படும் அடித்தளம் ஒரு சமமான பலகையாக இருக்கலாம் அல்லது ஒரு புதிய பகுதியாக இருக்கலாம் இல்லாவிட்டால் ஏற்கனவே செய்யப்பட்ட ஒரு பகுதியின் மேல் கூடுதலாக சில வடிவங்களை சேர்க்கலாம் நான் ஏற்கனவே சொன்னது போல இரண்டு விதமான பொருட்களை பதிவிடலாம் முதலாம் பொருள் இந்த அடுக்கிலும் இரண்டாவது பொருள் இந்த அடுக்கிலும் பதிவு செய்யப்பட்டுள்ளன இவற்றை ஃபங்க்ஷனலி கிரேடட் மெட்டீரியல்ஸ் என்று அழைக்கிறோம் இவை லேசர் கிளாடிங் முறைக்கோ அல்லது லேசர் டெபாசீஷன் முறைக்கோ பயன்படும் இந்தப்படத்தில் சப்ஸ்டிரேட் அதாவது அடித்தளம் இங்கு இருப்பது தெளிவாக காட்டப்பட்டுள்ளது அது சமமாக இருப்பதை நீங்கள் காணலாம் அதன்மேல் மூலப்பொருளை பதிவிட்டு உள்ளீர்கள் இங்கே பார்த்தீர்களானால் பதிவிடப்பட்ட பொருட்கள் இந்த இரண்டு ஆரிஃபைஸ் அதாவது துவாரங்களின் வழியாக செலுத்தப்படுவதை காணலாம் இவை அதிக அழுத்தத்தில் செலுத்தப்படுகின்றன எனவே துகள்கள் இந்த இடத்துக்கு வரும்போது அவை உருகும் நிலையில் உள்ளன எனவே அவை மெதுவாக உருகி பதிய விடப்படுகின்றன இந்தப் பொடிகள் பாலிமராகவோ செராமிக்காகவோ அல்லது உலோகமாகவோ இருக்கலாம் உலோகத்தைப் பற்றி பேசும்போது இங்கு உபயோகிக்கப்படும் உலோகம் உலோக கலப்பாக இருக்கலாம் அல்லது உலோகத்தால் வலுப்படுத்தப்பட பொடியாக கூட இருக்கலாம் இதுபோன்ற பொருட்கள் பொடியாக வரும்போது லேசரால் சூடாக்கப்பட்டு உருக ஆரம்பிக்கின்றன இவ்வாறு பொடியாக்கப்பட்ட ஒரு பொருள் உருகும் போது கண்டிப்பாக அது வேதிநிலை மாற்றமடைந்து கூட்டுப் பொருட்கள் உருவாக்கப்படும் எடுத்துக்காட்டாக இங்கு கார்பன் நைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் நிறைந்த சூழல் உள்ளது இவ்வாறு உலோகம் உருக்கப்பட்டு இருக்கும் போது உள் ஊடுருவல் மிக வேகமாக நடைபெறலாம் அப்படி நடக்கும்போது ஒரு கார்பைட் பொருளோ அல்லது செராமிக் பொருளோ மேலடுக்கில் உருவாக்கப்படும் அப்படி உருவாக்கப்படும் பொருளின் தரம் செயல்பாட்டு அளவில் குறைந்து பொருள் உபயோகிக்கப்படும் போது வீணாக போக வாய்ப்பு உள்ளது எனவே இங்கு உருவாக்கப்படுவது எதுவாக இருந்தாலும் அவை நேரடியாக இறுதி பொருளாக உபயோகப்படும் படியே உருவாக்கப்படுகின்றன இந்த ஷில்டிங் கேஸ் எனப்படும் மந்தவாயு உரையானது பொருளை சுற்றிலும் காற்றுப்புகாத சுற்றுப்புறத்தை உருவாக்குகிறது இந்த சுற்றுப்புறம் உருகிய நிலையில் இருக்கும் பொருட்களை வேதி நிலை மாற்றம் அடைவதில் இருந்து பாதுகாக்கிறது இதைக்கொண்டு தற்போதைய சூழ்நிலையில் விமான பாகங்களை செய்யலாம் மருத்துவ உபகரணங்களை செய்யலாம் அதே போல வாகன பாகங்களையும் உருவாக்கலாம் உங்களுக்கு தேவைப்படும் அடிப்பகுதி என்னவென்பதையும் லேசர் உடைய சக்தி அளவு எவ்வளவு இருக்க வேண்டும் என்பதையும் என்ன பவுடரை பதிவு செய்யப் போகிறீர்கள் என்பதையும் நீங்கள் முடிவு செய்து கொள்ள வேண்டும் இன்று லேசர் பேஸ்ட் மெட்டல் டெபாசிஷன் எனப்படும் இந்த தொழில்நுட்பம் நிறைய பயன்பாடுகளை கொண்டு உள்ளது இதைக்கொண்டு டை கரக்ஷன் என்று அழைக்கப்படும் அச்சு சரிசெய்தல் வேலையை செய்யலாம் அதிகமாக பயன்படுத்தப்பட்ட டை பழுது அடைந்து இருந்தால் அதனை கௌஜிங் என்று அழைக்கப்படும் முறையின் மூலமாக அதிகப்படியான பொருளை அகற்றிவிட்டு பின்பு தேவையான அளவு இந்த முறையின் மூலம் டெபாசிட் செய்தால் வேலை எளிதாக முடிந்து விடும் பதிவிடும் அளவு சப்ஸ்டிரேட் என்று அழைக்கப்படும் அடித்தளத்திற்கும் டெப்பாசீஷன் ஹெட்டுக்கும் நடுவில் இருக்கும் திசைவேகத்தை பொருத்து இருக்கும் இவை இரண்டுக்கும் நடுவில் இருக்கும் சார்பு இயக்கம் சப்ஸ்டிரேட்டை நகர்த்தியோ அல்லது டெப்பாசீஷன் ஹெட்டை நகர்த்தியோ அல்லது இவ்விரண்டையும் நகர்த்தியோ கிடைக்கப் பெறுகின்றது வேண்டுமானால் நீங்களே இதை செய்து பார்க்கலாம் ஒரு மேசையை போன்ற தட்டையான பொருளின் மேல் லேசரை ஒளியை பாய்ச்சி பாருங்கள் இவை இரண்டுக்கும் நடுவே சார்பு இயக்கம் இருக்க வேண்டுமானால் ஒன்று நீங்கள் மேசையை நகர்த்த வேண்டும் அல்லது லேசரை நகர்த்த வேண்டும் ஆனால் இவ்விரண்டையும் நீங்கள் நகத்தினால் ஒரு கோணலான வடிவம் கிடைக்கும் நான் என்ன சொல்கிறேன் என்றால் இதேபோன்று நீங்கள் ஒவ்வொன்றையும் நகர்த்தும் போது பல் கூட்டான வடிவம் கிடைக்கும் இன்றைய தொழில்நுட்பத்தில் CNC இயந்திரம் மூலம் 5 அச்சுகளில் நமக்குத் தேவையான இடத்தில் இந்த தொழில்நுட்பத்தைக் கொண்டு பதிவிட்டு கொள்ளலாம் இவை இரண்டுக்கும் நடுவில் இருக்கும் சார்பு இயக்கம் சப்ஸ்டிரேட்டை நகர்த்தியோ அல்லது டெப்பாசீஷன் ஹெட்டை நகர்த்தியோ அல்லது இவ்விரண்டையும் நகர்த்தியோ கிடைக்கப் பெறுகின்றது செங்குத்தாக டெபாசிட் செய்யும் மூன்று அச்சு இயந்திரங்கள் வழக்கத்தில் உள்ளன அதேபோல சுழலும் மேசையை கொண்டு அல்லது ரோபோட்டிக் கைகளை கொண்டு நான்கு அல்லது ஐந்து அச்சுகளில் வேலை செய்யும் இயந்திரங்களும் கிடைக்கப்பெறுகின்றன இதை புரிந்து கொள்ளுங்கள் மெல்ட் பூல் அதாவது உருகிய குளத்துக்குள் செலுத்தப்படும் பொடியில் இருக்கும் இயக்க ஆற்றலானது புவியீர்ப்பின் விளைவைவிட அதிகமாக உள்ளது இவ்வாறு இயக்க ஆற்றல் அதிகமாக இருப்பதால் இதில் மிதவை விளைவு வர வாய்ப்பு உள்ளது அடர்த்தி வேற்றுமை இருக்கும் இடங்களில் இப்படி நடக்க வாய்ப்பு உள்ளது இந்த மிதவை விளைவு வந்து விடாதபடி நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும் ஒரு பகுதிபொருளில் இருக்கும் இயக்க ஆற்றலானது வேகமாகச் சென்று அவற்றை அடித்து நகர்த்துகிறது இதனால் செங்குத்தல்லாத படிவு செங்குத்து படிவு போலவே பயனுள்ளதாக இருக்கும் இது ஒரு முக்கியமான குறிப்பு எனவே பல அச்சு டெபாசீஷன் தலைகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அதாவது ஒரு நாசிலை பார்த்தீர்களானால் அதில் நிறைய துவாரங்கள் இருக்கும் இங்கே இதில் நான்கு துவாரங்கள் உள்ளன ஒவ்வொரு துவாரத்திலும் வேறு வேறு துகள்களை உள்ளே செலுத்தலாம் இது ஒரு வழி மற்றொரு வழி என்னவென்றால் மல்டிபிள் ஆக்சிஸ் டெபாசிஷன் டெட் என்று அழைக்கப்படும் பல அச்சு தொழில்நுட்பமாகும் பூச்சு செய்யப்படவேண்டிய அடித்தளம் மிகவும் பெரியதாகவும் கனமானதாகவும் இருந்தால் அதனை நகர்த்துவதை விட டெபாசிஷன் ஹெட்டை நகர்த்துவது எளிமையாக இருக்கும் அதேபோன்று அடித்தளம் மிகவும் சிறிய சமமான தட்டாக இருந்தால் அதனை நகர்த்துவது எளிமையாக இருக்கும் இவ்வாறு நமக்குத் தேவையான வடிவங்களுக்கு ஏற்ப அல்லது புதிய பகுதிகள் ஒரு கட்டையின் மேல் உருவாக்கப்படுமா அல்லது ஏற்கனவே இருக்கும் பகுதியின் மீது உருவாக்கப்பட வேண்டுமா என்னும் கருத்துக்களைக் கொண்டு LBMD இயந்திரத்தில் சரியான தேர்வானது அமையும் இந்த முறையில் லேசர் ஒரு சிறிய உருகிய குளத்தை அடித்தளத்தின் மீது உருவாக்குகிறது இதன்மீது பவுடர் செலுத்தப்படும்போது அந்தப் பவுடர் உருகிய குளத்தை சென்றடைந்து குவிக்கப்பட்ட லேசரின் சக்தியால் உருகுகின்றது உடனடியாக லேசர் ஒளிக்கற்றை அந்த இடத்தைவிட்டு அகன்று சென்றுவிடுகிறது இதை போன்ற சூழ்நிலையில் பவுடர் ஆகாயத்தில் இருக்கும்போதே அதாவது நாசிலிலிருந்து பவுடர் தெளிக்கப்பட்டு அடித்தளத்தின் மீது விழும் முன்பதாக அந்த பவுடர் உருகும் நிலையை அடையலாம் ஏன் எவ்வாறு உருகுகிறது என்று நினைக்கிறீர்கள் ஏனெனில் இங்கு பரப்பளவு மிகவும் அதிகமாகும் கொள்ளளவு மிகவும் குறைவாகவும் உள்ளது எனவே அது எளிதில் உருகும் நிலையை கொண்டுள்ளது இவ்வாறு நடக்கும் போது உருகிய பவுடர் அடித்தளத்தை சென்றடையும் போது உருகிய நிலையில் சென்றடையும் ஆனால் பொதுவாக இது நடப்பதில்லை வழக்கமாக அடித்தளம் உருகுநிலையில் இருக்கும் அதன் பின்பாக பவுடர் அந்த உருகு குளத்தை சென்றடையும் பொதுவாக ஒரு சிறிய உருகிய குளம் மற்றும் விரைவான பயண வேகம் ஆகியவை மிக உயர்ந்த குளிரூட்டும் விகிதங்களையும் பெரிய வெப்ப சாய்வுகளையும் உருவாக்குகின்றன விரைவான பயண வேகத்தால் மிக அதிகமான குளிரூட்டம் நடக்கிறது எனவே இந்த இடத்தில் வெப்ப சாய்வு அதாவது தெர்மல் கிரேடியன்ட் உருவாக்கப்படுகிறது இது எப்பொழுதும் பெரும் துயருக்கு வழிவகுக்கும் எனவே வெப்ப சாய்வுகள் உருவாகுவதை தவிர்க்க வேண்டும் அவ்வாறு வெப்ப சாய்வுகள் உருவானால் அது சம தளத்தை வளைத்து விடும் சமமான தட்டுக்கு பதில் உங்களுக்கு வளைந்த தட்டு கிடைக்கும் இங்கே பார்த்தீர்களானால் இது சமமாக இருக்கிறது இது வளைந்து இருக்கிறது இப்படியான சமமான தட்டு கிடைப்பதற்கு பதில் இதைப் போன்ற வளைந்த தட்டு கிடைக்கும் எனவே அதிகமான வெப்ப சரிவுகளை தவிர்க்க வேண்டும் எனவே இதற்காக நாம் என்ன செய்கிறோம் என்றால் சுற்றுப்புற வெப்ப நிலையோடு வெப்பநிலை ஓரளவு சமமாக இருக்கும் இடத்தில் இந்த மொத்த வேலையையும் செய்கிறோம் இதனால் வெப்ப சரிவுகள் தவிர்க்கப்படுகின்றன டெபாசிட் செய்யப்படும் உலோகத்தின் அல்லது உலோகக் கலவையின் பொருளை பொருத்து இந்த அதிகமாக குளிரும் வேகம் அதாவது கூலிங் ரேட் நான் ஈக்விலிபிரியம் கிரைன்ஸ்ட்ரக்சர் என்று அழைக்கப்படும் நுண் கட்டமைப்பை உருவாக்கலாம் வெப்பத்தை வெளியேற்றுவதன் மூலம் நுண் கட்டமைப்பை மாற்றி அமைக்கலாம் என்று நாம் அறிவோம் வெவ்வேறு திசைகளில் வெப்பத்தை வெவ்வேறு அளவுகளில் வெளியேற்றுவதன் மூலம் நமக்குத் தேவையான நுன் கட்டமைப்பை பெற்றுக்கொள்ளலாம் இதைக்கொண்டு காலம்னார் கிரைன்ஸ் என்று அழைக்கப்படும் செங்குத்து கட்டமைப்பை உருவாக்கலாம் அதேபோன்று சிறிய நீண்ட உள்கட்டமைப்பையோ யூனி அக்சியல் ஈக்வி அக்சியல் போன்ற கட்டமைப்புகளையோ நம்மால் உருவாக்க முடியும் இவற்றை செய்வதால் தனிச்சிறப்பு வாய்ந்த நுண் கட்டமைப்புகளையும் வழக்கமான தயாரிப்பு முறைகளில் பெறமுடியாத நூல் கட்டமைப்புகளையும் பெற்றுக்கொள்ளலாம் இவை ஏன் முக்கியம் என்று நினைக்கிறீர்கள் அவை பொருளின் வலிமையை தீர்மானிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன வழக்கமாக வலிமை அதிகரிக்கும் போது கடினத்தன்மை குறைந்துவிடுகிறது குறைந்த குளிர்விக்கும் விகிதங்களில் உள்கட்டமைப்பு பொருட்கள் பெரிதாகி வார்பிக்கப்பட்ட நுண் கட்டமைப்பை பெறுகின்றன கற்றை கடந்து செல்லும்போது பதிவிடப்பட்ட ஒரு சிறிய தடம் உருவாக்கப்பட்டு அதன் கீழ் உள்ள அடுக்கின் மீது வெல்ட் செய்யப்படுகிறது இதைப்போன்று பல தடங்கள் ஒரு அடுக்கை உருவாக்குகிறது இவை அடுக்குகள் இவை தடங்கள் தடங்கல் சேர்ந்த மொத்த அமைப்பு ஒரு லேயர் எனப்படும் அதாவது ஒரு அடுக்கு இந்த தடங்க்ள் ஒன்றோடு ஒன்று இணையும் விகிதமானது பொதுவாக 25 சதவீதம் என்று இருக்கும் அதாவது ஒரு தடத்தின் 25 சதவீதம் இது ஒரு தடத்தை பதிக்க உங்களுக்கு உதவும் இணைவு விகிதம் இங்கு தடத்தின் 25 சதவீதம் மற்றும் வழக்கமான அடுக்கு உயரம் 0 25 மில்லிமீட்டர் முதல் 0 5 மில்லிமீட்டர் வரை இருக்கும் ஒவ்வொரு அடுக்கு உருவான பின்னரும் டெபாசிஷன் தலை அடித்தளத்திலிருந்து ஒரு அடுக்கு உயரம் அளவுக்கு விலகிச் செல்லும் பவுடரை உட் செலுத்துவது மிகவும் கடினமான வேலையாகும் ஏனெனில் பவுடர் அளவில் மிகவும் சிறியதாக இருக்கும் எனவே அது எளிதில் பறந்து விடும் தன்மை கொண்டது அதேபோல அக்லாமரேஷன் என்று அழைக்கப்படும் ஒட்டிக்கொள்ளும் தன்மை கொண்டதாகவும் இருக்கும் அவ்வாறு ஒட்டிக் கொள்ளும் போது அது நாசிலை அடைத்துக்கொள்ளும் அதேபோன்று வெவ்வேறு விதமான பவுடர்களை உட்செலுத்தும் போது அவை ஒவ்வொன்றுக்கும் உள்ள உட்செலுத்தும் விகிதத்தை கட்டுப்படுத்துவது சவாலான காரியமாகும் பீம் டெபாசிஷன் முறை FDM முறையை போன்று வயர் பொருட்களையும் பவுடர் பொருட்களையும் கொண்டு உருவாக்கும் திறன் வாய்ந்தது ஒவ்வொரு முறைக்கும் ஒரு வரையறையோ அல்லது ஒரு குறையோ இருக்கும் பவுடர் மூலப்பொருளே பன்முகத்தன்மை கொண்ட மூலப்பொருளாகும் ஏனெனில் பெருவாரியான உலோக மற்றும் செராமிக் பொருட்கள் பொடி செய்யப்பட்டு எளிதில் கிடைக்கின்றன அதாவது என்ஜினில் திரவ எரிபொருளை தெளிக்கும் விதத்தை போன்ற முறையில் மூலப்பொருளை உருக்கி தெளித்து பொடியாக உருவாக்க வேண்டும் ஆனாலும் எல்லா பவுடரும் உருகு குளத்தை சென்றடைவதில்லை எனவே அதிகப்படியான பவுடர் திரும்ப எடுக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு மறுசுழற்சிக்கு மீண்டும் அனுப்பப்படுகின்றது அதாவது அதிகப்படியான பவுடர் உள்ளே சென்றுவிட்டால் அதில் ஒரு சில அளவு மட்டுமே பயன்பாட்டுக்கு உபயோகப்படும் தடத்தின் மேல் உருகி பதிவிடப்பட்ட பவுடரை தவிர எஞ்சியிருக்கும் பவுடர் திரும்ப உருக்கபடுவதற்காக அகற்றப்படுகின்றது ஆனாலும் அதிகப்படியாக பவுடரை உட்செலுத்துதல் ஒரு எதிர்மறையான பண்பு அல்ல அது பீம் டெலிவரி முறையை ஒரு இணக்கமான செயல்முறையாக மாற்றுகிறது அதிகப்படியான பவுடர் இருப்பதன் மூலமாக உருகுகுளத்தின் அளவு மாறினாலும் உருவாக்கப்படும் பொருளில் பெரிய மாற்றம் தெரியாது இவ்வாறு மாற்றும் போது பெரிய தடம் வருமா அல்லது சிறிய தடம் வருமா என்று உங்களுக்கு தெரியாது கீழே குறிப்பிடப்பட்டிருக்கும் வண்ணமாக பவுடர் பீடிங் முறையில் வேலை செய்யும் பீம் டெலிவரி முறைகள் ஒரு தடத்தின் மேல் மற்றொரு தடம் மேற் பொருந்தும் போது வீக்கம் உண்டாகாமல் இருக்கும் Extrusion based process களில் தடத்துடன் தடம் மேற்பொருத்தும்போது வீக்கம் இருக்கும் இதை பார்த்தீர்களென்றால் இதுதான் ஷில்டிங் nozzle பவுடரை செலுத்தும்போது அது லேசரின் வழியாக சென்றடைகிறது எனவே அந்த பவுடர் உருக்கப்பட்டு பதிவிடப்படுகிறது இங்கே நீங்கள் அடித்தளத்தை காணலாம் a என்ற கோணத்தில் பவுடரை செலுத்தும் நாசில் சரிந்து இருப்பதை காணலாம் இதனை powder delivery angle என்று அழைக்கிறோம் பவுடர் நாசிலுக்கும் முந்தைய அடுக்கும் நடுவில் இருக்கும் தொலைவு standoff distance என்று அழைக்கப்படுகிறது இதனை d என்ற குறியீட்டின் மூலம் குறித்துக் கொள்கிறோம் வழக்கமாக standoff distance செங்குத்தாக இருக்கும் ஆனால் இங்கே சரிவாக இருப்பதாக எடுத்துக் கொள்கிறோம் BD முறையில் உருகு குளத்தை உருவாக்க கற்றையின் ஆற்றல் அடர்த்தி ஒரு குறிப்பிட்ட அளவைவிட அதிகமாக இருக்க வேண்டும் அது லேசர் கற்றையின் சக்தியை பொறுத்து உள்ளது ஏனெனில் லேசர் கற்றை தான் உருக்க உதவுகிறது ஒரு சிறு பகுதியில் லேசரை குவிக்கும்போது அந்த குறிப்பிட்ட புள்ளியில் flux density அதிகமாக இருக்கும் குவி மையத்துக்கு மேலும் கீழும் உள்ள பகுதிகளில் குறிப்பிட்ட அளவைவிட ஆற்றல் அதிகமாக இருக்கும்போது அது உருகு குளத்தை உருவாக்குகிறது இந்த இடம் படத்தில் குறிக்கப்பட்டுள்ளது அந்த படத்தை நாம் பார்க்கலாம் இந்த லேசர் கற்றையை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் அது இந்த இடம் beam waist என்று அழைக்கப்படுகிறது குவி மையத்துக்கு மேலும்கீழும் சில மில்லி மீட்டர்கள் அளவுக்கு சிறிய பரப்பளவில் லேசரின் ஆற்றல் உருக்கும் அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது அடித்தளம் குவிமையத்துக்கு மேலே மிகத் தொலைவில் இருந்தாலோ அல்லது கீழே மிகத் தொலைவில் இருந்தாலோ உருக்கும் நிகழ்வு நடக்காது அதேபோன்று அந்தப் பகுதியை விட்டு வெளியே செல்லுமாறு உருகிய பொருள் வளராது இந்த இடத்தில் குவிக்கும் லென்ஸ் இருக்கிறது லேசர் ஒளிக்கற்றை இந்த இடத்தில் இருந்து வருகிறது அதனை லென்சின் மூலமாக அனுப்பும் போது ஒளியை குவிக்கிறது இந்த பகுதியை நாம் buried spot region exposed spot region என்று இரண்டாகப் பிரித்துக் கொள்ளலாம் பொருளை உருக்குவதற்கு தேவையான போதிய ஆற்றல் அடர்த்தி இந்த இரண்டு இடங்களுக்கு நடுவே உள்ளது இவற்றுக்கிடையே இருக்கும் தொலைவானது ஒரு சில மில்லி மீட்டர்கள் அளவு இருக்கும் இந்த இடத்துக்குள் மேலும் கீழுமாக நகர்ந்து கொள்ளலாம் ஒருவேளை நீங்கள் இந்த அளவுக்கு கீழாக அல்லது இதற்கு மேலாக நீங்கள் நகர்த்தினால் கண்டிப்பாக குவியம் இல்லாமலிருக்கும் குவியம் இல்லா நிலையில் பொருளை உருக்குவது சாத்தியமற்றது அதைக்கொண்டு பொருளை சற்றே வெப்பமடைய செய்யலாம் நீங்கள் சாதுர்யமாக இருந்தால் இந்த விளைவை கொண்டு முந்தைய அடுக்கை வெப்பம் அடையச் செய்யலாம் அப்படி செய்வதால் வெப்பச் சரிவு குறைகிறது எனவே முந்தைய அடுக்குடன் அடுத்த அடுக்கை எளிதில் இணைக்கலாம் நீங்களாக லேசரின் சக்தியையும் குவிமைய தொலைவையும் மாற்றி அமைக்கும்போது நமக்கு தேவையான சரியான உருகுநிலை கிடைக்கும் என்பதை இதன் மூலம் அறிந்து கொள்ளலாம் இந்த குறிப்பிட்ட கற்றை ஆற்றல் அடர்த்தி பகுதிக்குள் பதிவிடப்படும் பொருளின் உயரம் மற்றும் கொள்ளளவானது குவிமையத்துடன் உருகு குளம் இருக்கும் தொலைவையும் scanning rate laser power powder laser flow rate and surface morphology போன்ற மற்ற காரணிகளையும் பொறுத்தது இந்தப் படத்தில் இதனை நாம் தெளிவாக பார்க்கலாம் இதில் ஒவ்வொரு அடுக்கிலும் நடுவில் இருக்கும் deposition head z offset நிலையாக 200 மில்லி மீட்டர் என்று எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது முதலில் அடித்தளம் buried spot region க்கு உள்ளே அமைந்திருக்கிறது எனவே buried spot region க்கு சற்று நாம் செல்வோம் இங்கே காண்பிக்கப்பட்டுள்ளபடி அடுக்கின் தடிமன் நமக்கு தேவையான படி செய்வதற்கு சற்றே இந்த இடத்தை கவனிக்க வேண்டும் பொருள் வைப்பு தடிமன் அடுக்கு தடிமனை அதாவது z ஆஃப்செட்டை நெருங்குகையில் ஒவ்வொரு அடுத்தடுத்த அடுக்கு கூட்டலின் போதும் அந்த இடம் திறம்பட புதைக்கப்படும் நிலையான அடுக் கு உயரம் வரும் வரை ஒரு சில அடுக்குகளே பதிவிடப்பட்டிருகின்றன லேசர் மற்றும் ஸ்கேனிங் பாராமீட்டர் scanning parameter ஆகியவற்றின் அமைப்பு சரியாக இல்லாவிட்டால் அதாவது z offset value வின் அளவைவிட குறைவான அடுக்கு உயரத்தை உருவாக்கினால் அடுத்தடுத்த அடுக்குகள் மெதுவாக மெலிவுரும் மீண்டும் சொல்கிறேன் லேசர் மற்றும் ஸ்கேனிங் பாராமீட்டர் scanning parameter ஆகியவற்றின் அமைப்பு சரியாக இல்லாவிட்டால் அதாவது z offset value வின் அளவைவிட குறைவான அடுக்கு உயரத்தை உருவாக்கினால் அடுத்தடுத்த அடுக்குகள் மெதுவாக மெலிவுரும் இவ்வாறு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து இறுதியில் டெபாசிட் செய்யப்படுவது நடக்காது ஏனெனில் அடுத்த அடுக்கு குறைந்தபட்ச ஆற்றல் அடர்த்தி பகுதிக்கு critical energy density region வெளியே இருக்கும் நடைமுறையில் அடித்தளத்தின் மீது முதலாவது அடுக்கு செய்யப்படும்போது குவிமையம் தோராயமாக ஒரு மில்லி மீட்டர் அளவு அடித்தளத்தின் கீழே புதைக்கப்படும் படியாக அமைக்கப்பட்டுள்ளது இவ்வாறு உயரத்தை நாம் மாற்றி இரண்டு படிவங்களுக்கு இடையே சரியான வெப்பச் சரிவை உருவாக்க முயற்சிக்கிறோம் இப்படி செய்யும்போது உருகு குளம் மேல் பகுதியிலும் வெப்பமாக்கும் பகுதி கீழ் பகுதியிலும் இருக்குமாறு அமைத்துக் கொள்கிறோம் அடுத்த அடுக்குக்கு வரும்போது அடுக்கில் மாற்றம் நிகழ்கிறது இந்த முறையில் அடித்தளத்தின் ஒரு பகுதி உருக்கப்பட்டு உருகு குளத்தின் ஒரு பகுதியாக மாறி விடுகிறது இந்த எடுத்துக்காட்டில் முதல் அடுக்கு அடித்தளம் மற்றும் பவுடர் ஆகியவை இணைந்த கலவையால் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த ஒரு இடத்தில் அனைத்து பொருட்களும் உருகி இருக்கின்றது இந்த நேரத்தில் புதிய பவுடர் அந்த இடத்துக்கு வரும்போது அதுவும் ஒன்றிணைந்து உருகுகிறது இங்கே பார்த்தீர்கள் என்றால் இதுதான் பவுடர் பீடர் powder feeder இது உருகிய மூலப்பொருள் முதல் அடுக்குடன் சேர்க்கப்பட்ட மூலப்பொருளின் அளவானது செயல்முறை அளவுருகளையும் குவிமைய தொலைவையும் பொருத்து இருக்கும் அடித்தளமும் பதிவிடப்பட்ட பொருளும் கலக்கக்கூடாது என்றால் குவி மையத்தை அடித்தளத்தின் மேலே வைக்க வேண்டும் இப்படி வைக்கும் போது அடித்தளத்தில் இருக்கும் பொருள்கள் உருகாமல் பவுடர் மட்டும் உருகி பொருள் உருவாக்கப்படும் லேசர் பவுடரின் மீது படும்போது உருகு குளம் உருவாகின்றது இங்கு திரவம் ஆக்கப்பட்ட உலோகம் இருக்கிறது இந்த திரவம் ஆக்கப்பட்ட உலோகத்தில் பொருளை சேர்க்கும்போது என்ன நடக்கிறது என்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நான் ஏற்கனவே சொன்னது போல கிளாடிங்கை போன்று அடித்தளமும் பதிவிடப்பட்ட பொருளும் கலக்கக்கூடாது என்றால் குவி மையத்தை அடித்தளத்தின் மேலே வைக்க வேண்டும் இப்படி வைக்கும் போது அடித்தளம் உருகாமல் பவுடர் மட்டும் உருகி உருகு குளத்தை உருவாக்குகிறது வழக்கமாக ஒரு கலனில் இருக்கும் பவுடரை முதலில் திரவமாக்கி பின்னர் அழுத்தத்தின் மூலம் திரவம் ஆக்கப்பட்ட அந்த பவுடரை டியூப் மூலமாக செலுத்தி லேசர் ஹெட்டுக்கு அனுப்புகிறோம் எனவே பவுடரை நாம் செலுத்தும் போது அது புவியீர்ப்பு விசையினால் மட்டுமல்ல அழுத்தத்தினாலும் செலுத்தப்படுகிறது எனவே பவுடர் சரியாக செல்வதற்கு இங்கே நீங்கள் ஒரு அழுத்த மாற்றத்தை உருவாக்க வேண்டும் கோஆக்சியல் ஃபீடிங் மூலமாக பவுடரை லேசர் குவிக்கப்பட்டிருக்கும் பகுதிக்கு அனுப்புகிறோம் கோஆக்சியல் ஃபீடிங் என்றால் டியூபின் அச்சை சுற்றி பல அடுக்குகளாக டியூப்கள் இருக்கும் ஒவ்வொன்றின் வழியாக நாசிலின் நான்கு துவாரங்களிளும் வெவ்வேறு பவுடர்களையோ அல்லது ஒரே பவுடரயோ அனுப்ப இயலும் அடுத்த படத்தில் காண்பிக்கப் பட்டது போல பவுடர் உட்படுத்தப்படும்போது லேசர் கற்றையை சுற்றி toroid போன்ற அமைப்பில் செலுத்தப்படும் பின்னர் லேசர் மற்றும் மந்தவாயுவின் உதவியால் சிறிய பகுதியில் குவிக்கப்படும் இந்தப் படத்தில் கோஆக்சியல் ஃபீடிங்கை காணலாம் a என்ற படத்தில் கோஆக்சியல் ஃபீடிங் இருக்கிறது b என்ற படத்தில் ஒரு நாசில் மட்டும் இருக்கிறது இங்கே பார்த்தீர்கள் என்றால் இந்த வழியாக ஷில்டிங் வாயுக்கள் செலுத்தப்படுகின்றன இந்த இடத்தில் பவுடர்கள் செலுத்தப்படுகின்றன அந்தப் அவைகள் ஒரே பவுடராகவோ அல்லது வெவ்வேறு பவுடர்களாகவோ இருக்கலாம் எப்படி இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை அடுத்த படத்தில் கோஆக்சியல் ஃபீடிங்கை காணலாம் இந்தப்படத்தில் ஒரு தனி நாசிலை காணலாம் கோஆக்சியல் முறையில் பவுடரை செலுத்துவதால் நமக்கு இரண்டு முக்கிய நன்மைகள் உள்ளன இதனால் பவுடருக்கு அதிகமான capture efficiency கிடைக்கிறது இரண்டாவதாக ஷீல்டிங் வாயுவை குவிப்பதன் மூலம் காற்றினால் உண்டாகும் ஆக்சிஜனேற்றம் தடுக்கப்படுகின்றது ஒரு தனி நாசில் அமைப்பில் ஒரே ஒரு நாசில் மட்டுமே இருக்கும் இதன் நன்மை என்னவென்றால் இதன் எளிமை தன்மை நான்கு நாசில் அமைப்பைவிட அதிகமான capture efficiency மற்றும் இறுக்கமான இடங்களில் பொருளை பதிவு செய்ய இயலும் தன்மை போன்றவையாகும் கோஆக்சியல் நாசில்களை விட தனி நாசில்களில் இருக்கும் நன்மை இவையாகும் இந்த நான்கு நாசில் மூலம் செலுத்தும் முறையில் தனித்தனியே 90 டிகிரி இடைவெளிகளில் 4 தனி நாசில்கள் லேசர் கற்றையை சுற்றி செலுத்தப்படும் சிக்கலான முப்பரிமாண மாதிரிகளில் அல்லது தடித்த மற்றும் மெல்லிய கோடுகள் மாறி மாறி வரும் மாதிரிகளில் நிலையான இயக்கத்தை தருவது இந்த முறையின் முக்கிய நன்மையாகும் குறிப்பாக இங்கே பார்த்தீர்களானால் இந்த முறையில் செய்யப்படும் அனேகமாக அனைத்து பொருட்களும் நேரடியாக உபயோகத்துக்கு எடுத்துச்செல்லப்படும் உலோகத்தை நாம் பயன்படுத்தும் போது எடுத்துக்காட்டுக்கு இந்த பல்லின் மீது வைக்கப்படும் crown பகுதியானது நேரடியாக இந்த முறையில் செய்யப்படுகின்றது இந்த முறையை கொண்டு மக்கள் implants செய்கின்றனர் இந்த முறையை கொண்டு அச்சு சரிசெய்தல் செய்யப்படுகின்றது micro fluidic சாதனங்களை செய்ய மைக்ரோ அளவிலான கால்வாய்கள் இந்த முறையில் தயாரிக்கப்படுகின்றது மருத்துவ சாதனங்கள் இந்த முறை மூலமாக செய்யப்படுகின்றன இதைப்போன்று நிறைய சுவாரசியமான கண்டுபிடிப்புகள் செய்யப்படுகின்றன வயர் செலுத்தும் முறையை பொறுத்தவரையில் பதிவிடப்பட்ட பொருளின் கொள்ளளவானது வயரின் கொள்ளளவுக்கு சமமானதாக இருக்கிறது எனவே இங்கு 100 feedstock capture efficiency பெறப்படுகிறது இது எளிய வடிவங்களுக்கும் எளிய பரப்பின் மேல் பதிவு செய்வதற்கும் சிறு துளைகள் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்படும் பகுதிகளிலும் இந்த முறையை நாம் உபயோகிக்கலாம் சிக்கலான மற்றும் அடர்த்தி மிகுந்த பகுதிகளை பொருத்தவரையில் அளவுருகளை மிக கவனமாக தேர்வு செய்து தேவையான அளவு மற்றும் வடிவத்தில் டெபாசிட் செய்ய வேண்டும் xtrusion செய்யப்படும் பெரிய பொருட்களில் நுண்துளைகள் காணப்படும் ஒரு சில வடிவங்களில் அளவுருக்களை கட்டுப்படுத்துவது இயலாத காரியமாக இருக்கும் அப்படிப்பட்ட வடிவங்களில் periodic subtractive processes செய்யப்படாவிட்டால்துல்லியமான அளவையும் நுண்துளை இல்லாத வடிவையும் பெறுவது கடினமாக இருக்கும் அதாவது பதிவு செய்யப்பட்ட பின்னர் ஒரு milling cutter ஐ கொண்டு பொருளை வெட்டி எடுக்க வேண்டும் இவ்வாறு செய்யும் போது தளத்தின் மீது காணப்படும் undulation அதாவது ஏற்ற இறக்கங்கள் சரி செய்யப்படுகின்றன எனவே வடிவம் மீள்வு பெறுகின்றது wire feeding system அல்லது powder feeding system ஆகிய இவற்றில் எதை உபயோகிக்க வேண்டும் என்று தீர்மானிப்பது என்ன வடிவம் நமக்கு வேண்டும் கழித்தல் முறை தொழில்நுட்பம் சேர்ப்பு உற்பத்தி தொழில் நுட்பத்துடன் இணைக்கப்பட்டுள்ளதா என்ற விஷயங்களை பொறுத்து அமையும் கழித்தல் முறை தொழில்நுட்பம் சேர்க்கை உற்பத்தி தொழில் நுட்பத்துடன் இணைக்கப்படவில்லை என்றால் கண்டிப்பாக powder feeding system வழியேதான் செல்ல வேண்டும் அல்லது milling cutter இணைக்கப் படுவதற்கு நாம் பார்க்க வேண்டும் இப்போது வ்யரை செலுத்தும் முறையான வயர் பீடிங் பற்றி பார்க்கலாம் இந்த இடத்தை பார்த்தீர்களானால் இது ஒரு வயர் ஃபீடிங் இங்கு ஒரு லேசரை அல்லது எலக்ட்ரான் கற்றையை காணலாம் அது இந்த குளத்தின் மேல் பட்டு குளத்தை உருக்குகிறது இந்த இடத்தில் அனைத்தும் உருகிய நிலையில் உள்ளது அதனை நாம் melt pool அல்லது puddle என்று அழைக்கிறோம் இங்கு வயர் வருகிறது இது எலக்ட்ரான் கற்றை எலக்ட்ரானுக்கு பதிலாக லேசரை உபயோகிக்கலாம் இது முந்தைய அடுக்கில் பதிவுசெய்யப்பட்ட பொருளாகும் அதாவது இங்கே இப்பொழுது பதிவு செய்யப்படுவதை காணலாம் இந்த இடத்தில் இதற்கு முன்பதாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இங்கே நீங்கள் அடித்தளத்தை காணலாம் நீங்கள் உலோக கிளாடிங் அமைப்பை பெற வேண்டுமானால் இந்த முறையை பின்பற்றலாம் இங்கே resolidified alloy யை காணலாம் இதற்கு கீழுள்ள அடிப்பகுதியை நீங்கள் பார்க்கலாம் இங்கே நீங்கள் எலக்ட்ரான் கற்றையை பார்க்கலாம் இந்த வழியில் எலக்ட்ரான் கற்றையை நீங்கள் நகர்த்தினால் நமக்கு தேவையான வெளியீடு கிடைக்கும் இங்கே ஒரு செயல்முறை பீம் டெபாசீஷன் அமைப்பை பார்க்கலாம் இந்த முழு அமைப்பும் இவ்வாறு காட்சி தருகிறது CAD உள்ளீடு இங்கு அனுப்பப்படுகிறது CAD ஐ STL ஆக மாற்றுகிறோம் STL அடுக்குகளாக மாற்றப்படுகிறது அனைத்து அடுக்குகளையும் சேர்த்தால் பொருள் உருவாக்கப்படுகிறது இதன்பின்னர் செயல்பாட்டுக்கு பின்னர் செய்யப்படும் வேலைகளான post process இந்த இயந்திரத்தில் செய்யப்படுகிறது எனவே வரிசையாக பார்த்தால் CAD STL அதிலிருந்து அடுக்குகள் செய்யப்படுகின்றன அந்த அடுக்குகள் மொத்தமாக பகுதியை உருவாக்குகிறது அதன் பின்னர் இந்த இயந்திரத்தில் post process செய்யப்படுகிறது பொதுவாக பீம் டெபாசீஷன் அமைப்பில் ஆக்சிஜன் வெளியேற்றம் அல்லது வாயு மறுசுழற்சி முறைகளை கொண்டு ஆக்சிஜனின் அளவு 10 ppm அளவைவிட குறைவாக பராமரிக்கப்படுகின்றது மந்தவாயு கொள்கலன் லேசர் இயந்திரம் நான்கு துவார நாசில் போன்ற அமைப்பை லென்ஸ் அமைப்பு பெற்றுள்ளது LENS என்பது Laser Engineered Net Shaping அல்லது near net shaping என்பதன் விரிவாக்கம் ஆகும் பல பொருட்களை எளிதில் உருவாக்குவதால் இந்த இயந்திரம் பீம் டெபாசிஷன் முறைகளில் மிகவும் நெகிழ் தன்மை உடையதாக பார்க்கப்படுகிறது பெருவாரியான LENS இயந்திரங்கள் closed loop feedback control இல்லாமல் 3 அச்சில் வேலை செய்யும் தன்மை உடையவை ஆனால் Optomec எனும் நிறுவனம் உருவாக்கும் இயந்திரம்தற்போது 5 அச்சு லேசர் கையை கொண்டு வேலை செய்கிறது 5 அச்சில் நகர்வு இருக்கும்போது rolling motion pitching motion மற்றும் yawing motion என்று அனைத்து வகை நகர்வுகளும் நமக்கு கிடைக்கும் எனவே பொருளை எளிதாக தயாரித்துக் கொள்ளலாம் இதைப்போல கட்டமைப்பு உயரத்தை கண்காணிக்கும் அமைப்புகளை கொண்டு process parameter சை தேவைக்கு ஏற்றவாறு மாற்றிக் கொள்ளலாம் இவ்வாறு செய்வதால் சமமான பதிவு கிடைக்கிறது இந்த BD தொழில்நுட்பம் ஏற்கனவே விமான தொழில்துறையில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது எனவே இதனை போல் ஒத்த தொழில்நுட்பம் கூடிய விரைவில் வர்த்தகத்துக்கு வந்துவிடும் விண்வெளி மற்றும் பிற கட்டமைப்புகளை உருவாக்க எளிய வடிவங்களில் அம்சங்களைச் சேர்ப்பதன் பின்னணியில் உள்ள நன்மை என்னவென்றால் buy to fly ratio இந்த முறையால் அதிகரிக்கப்படுகிறது அதாவது இந்த தொழில்நுட்பத்தை கொண்டு மிகவும் சிக்கலான வடிவங்களை மிக எளிதில் LENS முறையைக் கொண்டு செய்ய இயலும் GE அல்லது air bus போன்ற நிறுவனங்கள் தங்களது விமான இயந்திரங்களின் எடையை 30 அளவுக்கு குறைத்து விட்டதாக கூறுகின்றனர் அதேபோல ராபிட் மேனுஃபாக்சரிங் மூலமாக அவர்களுடைய உற்பத்தித் திறன் 30 மேம்பட்டு உள்ளதாக கூறுகின்றனர் buy to fly என்னும் பதத்துக்கு அர்த்தம் என்னவென்றால் கொள்முதல் செய்யப்படும் மூலப்பொருளின் அளவிலிருந்து முடிவில் எவ்வளவு பொருள் உபயோகப்படும் பொருளாக வெளியே செல்கிறது என்பதன் விகிதமாகும் கொள்முதல் செய்யப்படும் பொருளிலிருந்து ஒரு சிக்கலான வடிவத்தை செய்ய வேண்டுமென்றால் அதிலிருந்து பொருட்களை செதுக்கி எடுக்கவேண்டும் பல இடங்களில் எண்பது அல்லது அதற்கு மேலான சதவீதத்தில் பொருட்களை வெட்டி எடுத்தால் தான் ஒரு உறுதியான மெல்லிய விமான கட்டமைப்பை உருவாக்க முடியும் விமானத்தின் சட்டத்தை உருவாக்க பயன்படும் அலுமினியம் உலோக கலவைகளை பார்த்தீர்களானால் அவற்றில் ஏறத்தாழ 80 அளவுக்கு பொருளை வெட்டி எடுக்க வேண்டியிருக்கும் ஆனால் இப்பொழுது beam delivery system ஐ கொண்டு ஆற்றல் சேமிக்கும் விமான பகுதிகளை செய்து கொள்ளலாம் இந்தப்படத்தில் hybrid process அதாவது சேர்ப்பு முறை கொண்டு தயாரிக்கப்பட்ட ஒரு விண்கலத்தை காணலாம் அதனுடைய அடிப்பகுதி கொள்பொருளிலிருந்து செதுக்கி எடுக்கப்பட்டுள்ளது இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மெல்லிய சுவர் போன்ற பகுதி LENS DED முறையை கொண்டு செய்யப்பட்டுள்ளது இந்தப் பகுதிதான் LENS தொழில்நுட்பத்தை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது Process parameter அதாவது செயல்முறை அளவுருக்களை பற்றி பார்க்கலாம் SLA FDM SLS போன்ற விரைவு முன்மாதிரி செய்முறைகளில் அந்தந்த இயந்திரத்தை தயாரித்த நிறுவனம் இயந்திரத்துக்கு ஏற்றாற்போல சரியான அளவுகள் முன்பாகவே இயந்திரத்தில் பதிவிட்டிருக்கும் ஆனால் பீம் டெபாசஷன் இயந்திரங்களை பொருத்தவரையில் உபயோகிப்பாளர்கள் தங்கள் பயன்பாட்டுக்கு ஏற்ப அளவுருக்களை தாங்களே அமைத்துக்கொள்ள வேண்டும் சிறந்த செயல்முறை அளவுருக்கள் மூலப் பொருட்களையும் உள்ளிடப்பட்ட வடிவங்களையும் பொருத்ததாகும் முக்கியமான செயல்முறை அளவுருக்கள் என்னவெனில் tracks scan spacing powder feed rate laser traverse laser power மற்றும் laser spot size என்பவையாகும் Powder feed rate laser power traverse speed போன்ற அளவுருக்கள் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையவை அதாவது feed rate ஐ கூட்டுவது laser power ஐ குறைப்பதற்கு ஒத்த விளைவு உடையது இவ்விரண்டும் தொடர்புடையவை எனவே நீங்கள் கவனமாக கையாள வேண்டும் அதைப்போலவே லேசரின் சக்தியை அதிகரிப்பதோ அல்லது பவுடர் செலுத்தப்படும் வேகத்தை அதிகரிப்பதோ அல்லது லேசரின்பயண வேகத்தை குறைப்பதாக இருந்தாலும் இவை அனைத்துக்கும் ஒரே விளைவை ஏற்படும் பதிவு செய்யப்படும் அடுக்கின் கனம் அதிகரிக்கும் எனவே இவற்றுக்கு இடையே ஒரு சரியான அளவை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் ஆற்றலின் அடிப்படையில் scanning speed அதிகரிக்கும்போது லேசரின் உள்ளீட்டு சக்தி அளவு குறைகின்றது ஏனெனில் லேசர் ஒரு இடத்தில் நிற்கும் நேரம் குறைவாக உள்ளதால் சிறிய அளவான உருகுகுளம் மட்டுமே உருவாகும் அதைப்போன்று குளிர்விக்கும் வேகமும் அதிகரிக்கும் பொதுவாக வேகமாக ஸ்கேன் செய்யும்போது லேசர் வேகமாக நகர்வதால் மூலப் பொருளோடு லேசருக்கு இருக்கும் தொடர்பு குறைவாகவே இருக்கும் எனவே அந்த உருகிய குளத்தின் மீது குறைவான ஆற்றலே செலுத்தப்படுகிறது இவ்வாறு குறைந்த அளவான ஆற்றல் செலுத்தப்படும் போது மெல்லிய அடுக்குகள் உருவாகும் மேலும் குறைபாடுகளும் உருவாகும் வாய்ப்பு உள்ளது இதைப்போன்று ஸ்கேன் செய்யப்படுவதன் தோற்றம் பொருளின் தரத்தை மிக முக்கியமாக நிர்ணயம் செய்கிறது Residual stress உருவாக்குவதை குறைக்க ஸ்கேனின் இருப்பு வசம் மாற்றி அமைக்கப்படுவது விரும்பத்தக்கதாக இருக்கும் இதனால்தான் நாம் ஏற்கனவே ஜீரோ டிகிரி 90 டிகிரி 45 டிகிரி என்று இருப்பு வசத்தை மாற்றியதாக கண்டோம் Track width hatch spacing அதாவது பதிவிடப்பட்ட அடுத்தடுத்த 2 பதிவுகளுக்கு நடுவில் இருக்கும் பொருத்தத்தையும் அமைக்க வேண்டும் அப்பொழுதுதான் அருகருகே இருக்கும் இரண்டு பதிவுகளும் ஒன்றன் மேல் ஒன்றாக பொருந்தி ஒரு முழுமையான அடர்த்தியான உற்பத்திப் பொருளாக நமக்கு கிடைக்கும் உருகு குள பார்வை மற்றும் நிகழ்நேர படிவு உயர அளவீட்டுக்கான அதிநவீன உபகரணங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன இவற்றைக்கொண்டு இந்த இடத்தில் நடக்கும் வினை என்ன வெப்ப நிலை என்ன என்பதை நாம் கணக்கிடலாம் இது ஏன் நமக்கு தேவை என்றால் உருகு குளத்தின் அளவு பெரியதாக இருந்தால் அந்த இடத்தில் அதிகமாக உருகுதல் மற்றும் திண்ம்ம் அடைதல் அதிகமாக நடைபெறும் இதனை நாம் சமநிலைப்படுத்த வேண்டும் அதேபோன்று அனைத்து உருக்கப்பட்ட பொருட்களும் திண்மம் அடையும்போது சமமான உயரம் பெற்றவையாக இருக்காது எனவே உருகு குளத்தின் வெப்பநிலையை imaging techniques மூலமாக அளவிட்டு நிகழ்நேர உயரத்தையும் அளவிட்டால் எப்பொழுது பவுடரை செலுத்த வேண்டும் என்று நமக்கு தெரியவரும் உருகு குளத்தின் இயல்புகளை நிர்வகிக்க உருகு குளத்தின் அளவு வடிவம் மற்றும் வெப்பநிலை ஆகியவற்றை கண்காணிக்க இயலும் குளத்தின் இயல்புகள் உற்பத்தி பொருளின் குறைபாடுகளோடு நேரடி தொடர்புடையவையாக உள்ளன பதிவின் தடிமனை கட்டுப்படுத்தும் பொருட்டு உணரிகளின் உள்ளீட்டை கொண்டு பயண வேகம் தேவைக்கேற்ப மாற்றிக்கொள்ளப்படலாம் திண்ணமாக்கபடும் நேர விகிதத்துக்கு ஏற்ப உற்பத்தி செய்யப்பட்ட பொருளின் microstructure மற்றும் குணாதிசயங்களும் மாற்றம் கொள்ளும் பீம் டெபாசீஷன் முறை மூலமாக உருவாக்கப்படும் பொருட்களுக்கு உருக்கை cast போன்ற நுண்கட்டமைப்பு microstructure இருக்கும் அதாவது தூண் போன்று ஓர் அச்சு கொண்டதாக இருக்கும் Rapid solidification theory மூலமாக முன்னமே கணிக்கக்கூடிய வகையில் திடப்படுத்துதல் நுண் கட்டமைப்பை இயக்குகிறது ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு திடம் ஆக்கப்பட்ட நுண் கட்டமைப்பு solidification rate அதாவது திடமாக்கப்படும் நேர விகிதம்மற்றும் temperature gradient அதாவது வெப்பச் சரிவு ஆகியவற்றை கண்டிப்பாக சார்ந்து இருக்கும் திடம் ஆக்கப்படும் நேர விகிதத்தையும் வெப்பச் சரிவையும் கணக்கிடுவதன் மூலமாக நுண் கட்டமைப்பை முன்னமே தீர்மானிக்க முடியும் அல்லது அதனை மாற்றி அமைக்க முடியும் நுண் கட்டமைப்பை பற்றி இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள Beuth மற்றும் Klingbeil ஆகியோர் G என்று குறிக்கப்படும் வெப்பச் சரிவையும் R என்று குறிக்கப்படும் திண்ணமாக்கப்படும் நேர விகிதத்தையும் பகுப்பாய்வு மற்றும் எண்ணியல் ரீதியாக கணக்கிட ஒரு செயல்முறையை வடிவமைத்துள்ளனர் இந்த செயல்முறையில் G factor and R factor என்று இரண்டு காரணிகள் உள்ளன வெப்பச் சரிவையும் தின்மமாக்கப்படும் நேர விகிதத்தையும் குறிக்கின்றன கணக்கிடப்பட்ட G and R அளவீடுகளைபல்வேறு வகையான பீம் டெபாசிஷன் முறைகள் செயல்பாட்டு அளவுருக்கள் மற்றும் பொருள் ஆக்கம் ஆகியவற்றின் மாற்றத்தால் உருவாக்கப்படும் நுண்கட்டமைப்பை தீர்மானிக்க ஒரு solidification map பில் குறித்துக் கொள்ளலாம் இது உற்பத்திப் பொருளின் தரத்தை தீர்மானிக்கிறது மெல்லிய சுவர் thin wall மற்றும் மொத்த படிவு bulk deposition ஆகிய இரண்டின் தீர்வும் இதில் விவரிக்கப்பட்டுள்ளது சுருக்கத்தின் பொருட்டு எல்லையற்ற அடித்தளத்தில் infinite substrate நகரும் புள்ளி வெப்ப மூலத்திற்கான 3D Rosenthal தீர்வை அடிப்படையாகக் கொண்ட Bontha மற்றும் பிறரின் ஒரு வேலை இங்கே அறிமுகப்படுத்தப்படும் Rosenthal விளைவு என்றால் என்ன இங்கே ஒரு Rosenthal வடிவம் இருக்கிறது இந்த லேசர் கற்றை V என்ற திசை வேகத்தில் நகர்கிறது X தளம் y தளம் z தளம் Q எனப்படும் வெப்ப பரிமாற்றம் ஆல்பா எனப்படும் சாய்வு மற்றும் வெப்ப கடத்துத் திறன் thermal conductivity ஆகியவை இந்த படத்தில் குறிக்கப்பட்டுள்ளன இந்த எளிமையாக்கப்பட்டமாதிரியில் பொருள் பதிய விடுதல் அசட்டை செய்யப்பட்டுள்ளது V என்ற வேகத்துடன் நகரும் வெப்ப மூலத்தின் காரணமாகஉருகும் குளத்துக்கும் அடித் தளத்துக்கும் நடுவில் நடக்கும் வெப்ப கடத்துதலை மட்டுமே இந்த மாதிரி எடுத்துக்கொள்கிறது வெப்பச்சலனம் convection மற்றும் கதிர்வீச்சு radiation ஆகியவெப்ப பரிமாற்றங்கள் நடக்கும் ஆனால் அவற்றை நாம் அசட்டை செய்து விடுகிறோம் அடித்தளத்தின் மேல் படும் ஆற்றலில் உறிஞ்சப்பட்ட ஆற்றலின் பின்னம் alpha Q என்பதாகும் இது உருகு குளம் மற்றும் திண்மம் அடையும் பொருளின் உட்கவர் திறன்absorption பறந்துகொண்டிருக்கும் பவுடரின் உட்கவர் திறன் மற்றும் வேறு சில காரணிகளின் சுருக்கமாகும் லேசர் ஒரு பொருளுடன் இடை படும்போது மூன்று காரியங்கள் நடக்கலாம் ஒன்று அந்த ஆற்றல் உட்கவரபடலாம் absorption அல்லது அது பிரதிபலிக்க படலாம் reflection இல்லாவிட்டால் உட்கடத்தப்படலாம் transmission இவற்றுக்கு இடையே உட்கவரப்படுவதன் விகிதம் என்ன என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் இந்த விகிதத்துக்கு ஒரு நிலையான மதிப்பீடு கிடையாது அது பொருளுக்கு பொருள் மாறுபடும் மேலும் அது லேசரின் அலை நீளத்தை பொருத்தும் இருக்கும் இவை எல்லாவற்றையும் சேர்த்து 'a' என்ற ஒற்றைக் காரணியை கொண்டு லேசர் கற்றை எவ்வளவு உட்கவரப்படுகிறது என்பதை குறித்துக் கொள்கிறோம் பீம் டெலிவரி செயல்முறை மிகவும் கட்டுப்படுத்தக்கூடிய நுண் கட்டமைப்புடன் முழு அடர்த்தியான பகுதியை உருவாக்கும் திறன் கொண்டது இந்த செயல்முறை X Y மற்றும் Z திசைகளில் செயல்பாட்டு தரப்படுத்தப்பட்ட கூறுகளை functionally graded components உருவாக்க முடியும் பீம் படிவு செயல்முறையின் முக்கிய வரம்பு என்னவென்றால் மோசமான பிரித்திறண் resolution மற்றும் surface finish ஆகும் இதனுடைய துல்லியம் 0 25 மில்லி மீட்டருக்கு அதிகமாக இருக்கும் மேற்பரப்பின் சமமட்டமின்மை 0 25 மில்லி மீட்டருக்குக் குறைவாக இருக்கும் இதற்கு மேலாக இந்த முறையில் செய்வது மிகக் கடினமானதாக இருக்கும் இந்த முறையின் நன்மை மற்றும் குறைபாடுகளை காணலாம் இம்முறையால் பொருட்களை செய்ய அதிக நேரம் ஆகும் இது ஒரு குறைபாடு ஒரு மணி நேரத்துக்கு 25 முதல் 40 கிராம் வரை மட்டுமே பதிவிடும் அளவுக்கு கட்டும் நேரம் மிகவும் அதிகமாக இருக்கும் துல்லியமான பதிவைப் பெற கற்றலின் அளவு சிறிதாக இருக்க வேண்டும் மேலும் பதிவிடும் வேகம் குறைவாக இருக்க வேண்டும் மாறாக உருகிய இடத்தை வேகமாக திண்மமாக்க முயன்றால் பொருளின் பிரித்திரன் மற்றும் மேற்பரப்பழகு மோசமாக ஆகிவிடும் லேசரின் ஆற்றல் உள்ளீடு மற்றும் ஸ்கேன் செய்யும் வேகம் ஆகியவற்றை மாற்றி அமைத்தால் துல்லியமான பொருட்களை பெற்றுக் கொள்ளலாம் ஆனால் அத்தகைய மாற்றம் பொருளின் நுண்கட்டமைப்பை மாற்றி அமைக்கும் எனவே தேவையான சரியான பதிவு அளவை பெற்றுக்கொள்வதற்கு கட்டு வேகம் துல்லியம் மற்றும் நுண்கட்டமைப்பு ஆகியவற்றுக்கிடையே ஒரு சரியான விகிதத்தை பெற்றுக்கொள்ளவேண்டும் பீம் டெபாசிஷன் முறையின் தனித்துவமான சிறப்பியல்புகளை நாம் பார்க்கலாம் டெபாசிஷன் சீசன் அல்லது பீம் டெலிவரி என்று இவற்றுள் என்ன சொன்னாலும் ஒரே பொருளைத்தான் குறிக்கும் இந்த முறையில் வேறு எந்த வகையிலும் கிடைக்கப்பெறாத அளவுக்கு நுண் கட்டமைப்பை கட்டுப்படுத்திக் கொள்ளலாம் பவுடர் பீடர் கலவைகள் மற்றும் செயல்முறை அளவுருக்களை மாற்றுவதன் மூலம் பொருள் கூட்டமைவு மற்றும் திடப்படுத்துதல் விகிதங்களை மாற்றும் திறன் ஆராய்ச்சியாளர்களுக்கும் வடிவமைப்பாளர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய சுதந்திரத்தை அளிக்கிறது இந்தத் திடப்படுத்தல் விகிதத்தில்தான் G மற்றும் R என்ற இரண்டு காரணிகளையும் முன்னரே நாம் கண்டோம் இந்த முறை மூலம் ஒரு திசையில் திடப்படுத்தப்பட்ட ஒற்றைப் படிக அமைப்பை பெற்றுக்கொள்ளலாம் மேலும் இந்த முறையை கொண்டு பழுதான பொருட்களை பழுது நீக்கி கொள்ளலாம் டர்பைன் மாடுகளை போன்ற சிக்கலான உயர் தொழில்நுட்பம் மிக்க பொருட்களை இதன் மூலம் பழுது நீக்கி கொள்ளலாம் பீம் டெபாசிஷன் முறையின் ஒருங்கிணைந்த வலிமையின்வாயிலாக இதன் உபயோகிப்பாளர்கள் ஏழு விதமாக பிரிக்கப்படுகின்றனர் முதலாவதாக இவை புதிய உலோகக்கலவைகளை உருவாக்கும் ஆராய்ச்சி நிறுவனங்களில் பெரிதும் உபயோகிக்கப்படுகின்றன இரண்டாவதாக பழுது நீக்கும் இடங்களில் இந்த தொழில்நுட்பம் உபயோகப்படுகிறது மூன்றாவது நிலையாக ஏற்கனவே இருக்கும் ஒரு கட்டில் அதன் இயல்புகளை முன்னேற்றும் பொருட்டு மாற்றம் செய்யும் இடங்களில் இந்த முறை பயன்படுத்தப்படுகின்றது எடுத்துக்காட்டாக இன்ஜெக்ஷன் மோல்டிங் அல்லது டை கேஸ்டிங் முறையில் உபயோகிக்கப்படும் டைகளில் அதிக தேய்வு ஏற்படும் இடங்களில் தேய்ப்பு எதிர்ப்பாற்றல் மிக்க பொருட்களை டையின்மீது படிய வைக்க உபயோகப்படுகிறது மருத்துவ உபகரணங்களின் இயல்புகளை முன்னேற்றுவதற்காக மருத்துவ நிறுவனங்களில் மிகச் சிறப்பாக இந்த முறையை கொண்டு ஆராய்ச்சி செய்து வருகின்றனர் இதனைக் கொண்டு டிரைவிங் ஷாப்ட் முதல் மோட்டார் சைக்கிள் வரை உள்ள அனைத்திலும் தேய்வினை குறைக்க பயன்படுகின்றது இறுதி முடிவுரையாக நாம் ஏற்கனவே பார்த்தவற்றை மறு பார்வை செய்வோம் டெபாசிட் முறைக்கு மூலப் பொருளை அனுப்புவதை பற்றி நாம் பார்த்தோம் இந்த முறையின் செயல்முறை விளக்கத்தை பார்த்தோம் பவுடர் உள்ளிடுவது பற்றி விரிவாக பார்த்தோம் பவுடர் உள்ளிழுத்தல் மற்றும் வயர் உள்ளிடுதல் பற்றி பார்த்தோம் இது போன்ற சிலவற்றை இந்த விரிவுரையில் பார்த்தோம்